நீர் உந்தும் முறையை பற்றி விவாதிப்போம் பெரும்பாலானோர் நீர் உந்தும் பயன்பாடுகள் பற்றி அறிந்திருப்பீர்கள் இது அனைவரின் வீடுகளில் இருக்கும் அது பூமிக்கடியில் உள்ள நீர் தேக்கியிலிருந்து மேல்நிலை தொட்டிக்கு நீரை உந்துதல் ஆகும் இது தினமும் நடக்கும் இங்கு நமது நோக்கம் பிவி மூலம் பிவி தொகுதிகள் பிவி பேனல்களை பயன்படுத்தி நீர் உந்தும் அமைப்பிற்கு திறன் வழங்குவதாகும் இதுதான் நோக்கம் மேலும் அதைத்தான் எப்படி விவாதிக்க இருக்கிறோம் என்பதை பார்ப்போம் இவ்வாறாக இருக்கும் நீர் உந்தும் பயன்பாடுகள் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் இதற்கு முதலில் முதன்மை இயக்கி தேவைப்படுகிறது முதன்மை இயக்கி என்பது ஆற்றலை அதாவது மின்னாற்றலை எடுக்ககூடியது எனவே அதனை பிவி மூலம் கொண்டு இயக்கலாம் மேலும் அது மின்னாற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றும் எனவே மோட்டாரின் இயக்கதண்டு உந்தியை நீரை தாழ்வு நிலையில் இருந்து உயர்நிலைக்கு உந்த இயக்கும் இதுதான் நமது நோக்கம் எனவே நமக்கு உந்தியை இயக்கும் மோட்டார் தேவைப்படும் உந்திக்கு இந்த அடையாள குறியீட்டை பயன்படுத்துகிறேன் அதிகமான வேறுபட்ட உந்தி வகைகள் உள்ளன நாம் மையநீக்கவிசை உந்தியை பயன்படுத்துவதாக கொள்வோம் நீங்கள் இயக்க உந்திகளை கொள்ளலாம் அதில் மையநீக்கவிசை உந்தி இயக்க உந்திகளில் வரும் நேர் இடப்பெயர்ச்சி உந்தியை நீங்கள் பார்க்கலாம் பரிமாற்ற உந்தி நேர் இடப்பெயர்ச்சி உந்தி வகைகளில் வரும் ஆகவே இந்த உந்தி உள்ளீடை கொண்டிருக்கும் அது பூமிக்கடியில் உள்ள தேக்கி அல்லது தாழ்நிலையில் இருந்து நீரை எடுக்கும் மேலும் நீங்கள் இதனை கொள்வீர்கள் அது உறிஞ்சும் குழாய் என அழைக்கப்படுகிறது நீங்கள் வெளியேற்றும் குழாயை கொள்ளுங்கள் இது மேல்நிலை நீர் தொட்டிக்கு நீரை கொடுக்கும் மேலும் நீங்கள் மேல்நிலை நீர் தொட்டியை இவ்வாறு கொள்ளலாம் பெரும்பாலான வீடுகளில் நீர் பூமிக்கடியில் தேக்கியில் சேகரிப்படும் அங்கிருந்து மையநீக்கவிசை உந்தி மூலம் உந்தப்படும் பெரும்பாலான வீடுகளில் மையநீக்கவிசை உந்திகள் உள்ளன அவைகள் உள்ளீடு மற்றும் வெளியீடு அழுத்தங்களின் வேறுபாடு மூலம் வெளியேற்றும் குழாய் வழியாக மேல்நிலை தொட்டியில் நீரை நிரப்பும் இதுதான் பொதுவாக உந்தி அமைப்புகளை எப்படி அமைக்க வேண்டும் என்ற முறை ஆகும் மற்றும் இதுதான் நீர் பாயும் திசை எப்போதுமே ஏசி மெயின்களின் மூலமே மோட்டாருக்கு திறன் கொடுக்கப்படும் இது ஏசி மோட்டார் எனவே ஏசி மெயின்களின் மூலமே மின்திறன் கொடுக்கப்படும் நாம் வீடுகளில் பெரும்பாலும் பயன்படுத்துவது ஒரு கட்ட இன்டெக்சன் மோட்டார் நீர்ப்பாசனத்திற்கு அதாவது விவசாயப்பணிகளுக்கான நீர் பாசனத்திற்கு பயன்படுத்தும் மோட்டார் போன்றது மேலும் மூன்று கட்ட இன்டெக்சன் மோட்டார்களும் உள்ளன ஆனால் ஒளி மின்னழுத்த நீர்ப்பாசனத்திற்கு டிசி மோட்டாரை வைத்துகொள்வதே சிறப்பானதாகும் இது டிசி உள்ளீட்டை எடுத்து கொண்டு மையநீக்கவிசை அல்லது பரிமாற்ற உந்தியை உந்த வைப்பது அதாவது இயக்குவது ஆகும் எனவே இப்படி பிவி தொகுதியை கருதலாம் இந்த பிவி தொகுதி டிசிடிசி மாற்றி உடன் இணைக்கப்பட்டுள்ளது உங்களிடம் மின் தேக்கி உள்ளீட்டு இடையகம் டியூட்டி சைக்கிளுக்கான கட்டுப்படுத்தப்படும் உள்ளீடு உள்ளது பிவி பேனலுக்கு தகுந்த உள்ளீட்டு மின்மறுப்பு கொடுக்க நீங்கள் எப்போதும் டிசிடிசி மாற்றிக்கு கொடுக்கும் உள்ளீட்டை கட்டுப்படுத்த முடியும் டிசிடிசி மாற்றியின் வெளியீடு மோட்டாரின் முனையங்களுடன் இந்த முறையில் இணைக்கப்பட்டிருக்கும் நான் இங்கு வெளியீடான டிசியை அடையாளப்படுத்தியிருக்கிறேன் பின்னர் உந்தியை இயக்கும் டிசி மோட்டாருக்கு கொடுக்கப்படும் இதுதான் நீர் உந்தும் அமைப்பின் நிலை இங்கு இயக்கத்தின் மூலம் பிவி தொகுதியிலிருந்து டிசி மாற்றி வழியாக கொடுக்கப்படுகிறது நாம் சில மதிப்புகளை எவ்வாறு கொடுக்க போகிறோம் என்று பார்ப்போம் அதனால் உந்து அமைப்பின் பல்வேறு கூறுகளை வடிவமைக்க முடியும் இந்த உந்து அமைப்பை கருதுவோம் இந்த உந்தி நீரை பூமிக்கடியில் உள்ள தேக்கியிலிருந்து மேல்நிலை தொட்டிக்கு உந்துகிறது என்று கொள்ளலாம் எனவே அடையாளப்படுத்தி பல்வேறு அழுத்த உயரங்களை கண்டுபிடிப்போம் கொஞ்சம் நீரின் அளவை தேக்கியில் குறித்து கொள்வோம் இதுதான் உறிஞ்சும் குழாய் உறிஞ்சும் குழாயின் முனைப்பகுதியுடன் கிடைமட்டமாக இருக்கும் ஒரு புள்ளியை எடுப்போம் மற்றும் உறிஞ்சும் குழாயிலிருந்து உந்தியின் மையம் அதாவது உந்தியின் அச்சில் மையம் வரை உள்ள உயரத்தை நாம் hs என குறித்து கொள்வோம் hs என்பது அழுத்த உயரம் அதாவது சக்சன் ஹெட் நீங்கள் கோட்பாட்டில் சக்சன் ஹெட் என பார்க்கலாம் அல்லது இது ஸ்டாடிக் லிஃப்ட் எனலாம் பாய்ம இயக்கவியலில் அழுத்த உயரம் என்பது அழுத்தத்தை நேரடியாக அளவிடுதலாகும் இது ஸ்டாடிக் லிஃப்ட் வரை நீரை ஏற்ற தேவைப்படும் அழுத்தத்தை குறிக்கிறது இப்போது வெளியேற்றும் பகுதியில் நாம் மாறி hd யை வெளியேற்றும் அழுத்த உயரத்திற்கு பயன்படுத்தலாம் அல்லது அகற்றும் அழுத்த உயரத்திற்கு பயன்படுத்தலாம் இது டிஸ்சார்ஜ் ஹெட் அல்லது வெளியேற்றும் அழுத்த உயரம் எனப்படுகிறது இதனை டிஸ்சார்ஜ் ஹெட் என எழுதுவோம் இது நிலைத்த உயரம் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே ஸ்டாடிக் லிஃப்ட் என்பது குழாயிலிருந்து உந்தி வரை வரும் நீராகும் இது உந்திக்கு அடியில் இருக்கும் நிலைத்த உயரம் அழுத்த உயரத்திற்கு அல்லது உந்திக்கு மேல் உள்ள உயரத்திற்கு கொடுக்கப்படுகிறது இந்த உயரம் எந்த புள்ளி வரை தொட்டியினுள் நீர் நிரம்புகிறது அல்லது அதிகபட்ச உயரம் வரை நீரை ஏற்றுதல் ஆகும் எனவே உந்தியின் மேல் இது டிஸ்சார்ஜ் ஹேட் எனப்படுகிறது உந்திக்கு கீழே இது ஸ்டாடிக் லிஃப்ட் எனப்படும் உந்தி வேலை செய்வதற்கு இந்த இரண்டையும் சேர்த்து செய்ய வேண்டும் நீரானது சக்சன் லிப்ட் வழியாகவும் அதவாது சக்சன் ஹெட் உயரம் வழியாகவும் மற்றும் டிஸ்சார்ஜ் ஹெட் வழியாகவும் ஏற்றப்பட வேண்டும் ஆற்றலை கருத்தில் கொள்ளும் போது மொத்த அழுத்த உயரம் அதாவது அழுத்த வேறுபாடானது நீரை hshd வழியாக உந்த வேண்டும் மற்றொரு பதம் கோட்பாட்டில் பயன்படுத்தப்படுகிறது அது இயக்க அழுத்த உயரம் ஆகும் இயக்க அழுத்த உயரம் என்னவேன்றால் மொத்த அழுத்த உயரம் அதாவது சக்சன் ஹெட் கூட்டல் டிஸ்சார்ஜ் ஹெட் கூட்டல் குழாயிலுள்ள உராய்வு இழப்புகளை ஈடுசெய்வதற்கு சமமான அழுத்த உயரம் நீரானது குழாய் வழியாக செல்கிறது நீரானது உருளை வடிவ குழாயுடன் தொடர்பில் இருக்கும் போது நிச்சயமாக அங்கு உராய்வு இழப்பு இருக்கும் மற்றும் உராய்வு இழப்பிற்கு சமமானது அதாவது சமமான அழுத்த உயரம் அல்லது அழுத்த உயர இழப்பு அல்லது அழுத்த இழப்பு இவை அனைத்தும் இணைந்து உராய்வு இழப்பு அழுத்த உயரம் எனப்படுகிறது இந்த hf என்பது குழாயின் உராய்விற்கு சமமான அழுத்த உயரம் உராய்வு பாய்மம் குழாயில் பாய்வதால் வரும் இயக்க அழுத்த உயரம் கோட்பாட்டில் சக்சன் ஹெட் அல்லது ஸ்டாடிக் லிஃப்ட் மற்றும் டிஸ்சார்ஜ் ஹெட் அல்லது நிலைத்த உயரம் ஆகியவை இணைந்து மொத்த அழுத்த உயரம் எனப்படும் அதாவது எந்த உயரத்திற்கு நீரை ஏற்ற வேண்டும் என்பதாகும் இயக்க அழுத்த உயரம் மேலும் ஒரு இழப்பை கொண்டிருக்கும் அது உராய்வு இழப்பிற்கு சமமான இழப்பு hf ஆகும்